வடிவமைப்புக்கான மாடுலரிட்டி பற்றிய அடுத்த உரைக்கு வரவேற்கிறேன் இந்த உரையில் நாம் பார்க்க இருப்பது மாடுல் அல்லது மாடுல்ஸ் என்றால் என்ன பின்னர் மாடுலர் வடிவமைப்பு மாடுலரிட்டி மாடுலரிட்டிக்கான வடிவமைப்பு மற்றும் மாடுலரிட்டியின் கட்டமைப்பிற்கான வடிவமைப்பு ஆகியவற்றை பார்க்க உள்ளோம் மாடுலர் வடிவமைப்பு என்பது ஒரு வடிவமைப்பு நுட்பமாகும் இது ஒரே மாதிரியான பாகங்களை பயன்படுத்தி சிக்கலான தயாரிப்புகளை உருவாக்க பயன்படுகிறது இதனை நாம் எளிமையான துணைஅசெம்பிளி என்றும் சொல்லலாம் இது ஒரு வடிவமைப்பு அசெம்பிளி நுட்பமாகும் இது ஒரே மாதிரியான பாகங்களை பயன்படுத்தி சிக்கலான தயாரிப்புகளை அல்லது எளிமையான துணைஅசெம்பிளிகளை உருவாக்க பயன்படுகிறது மாடுலர் வடிவமைப்பானது தனித்துவமான செயல்பாட்டைச் செய்யும் பகுதிப் பொருட்களை உருவாக்கும் முறையாகவும் அதன்பின் பல்வேறு செயல்பாடுகளை வழங்க பகுதிப் பொருட்களை ஒன்றாக இணைக்கும் முறையாகவும் பார்க்கப்படுகிறது உதாரணத்திற்கு நாம் ஒரு முழு உற்பத்தி பொருளை எடுத்துக்கொண்டு அதனை 1234 என பல்வேறு துணைஅசெம்பிளிகளாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு துணைஅசெம்பிளியும் வரையறுக்கப்பட்ட செயல்பாட்டை செய்கிறது இதன் நன்மை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பாகத்தின் செயல்பாடு தோல்வியுற்றால் அதை மட்டும் மாற்றி எஞ்சிய பாகங்களை அவற்றின் பயன்பாட்டிற்காக தக்கவைத்துக் கொள்ளலாம் அதனால் தனித்துவமான செயல்பாடுகளைச் செய்து பின்னர் பலவிதமான செயல்பாடுகளை வழங்குவதற்காக பகுதிப் பொருட்களை ஒன்றாக இணைக்கிறது மாடுலர் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பாகங்கள் ஆனது அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரு சிக்கலான தயாரிப்பை உருவாக்கும் அம்சங்களைப் பெற்றிருக்க வேண்டும் அதனால்தான் முதலில் சிக்கலான தயாரிப்புகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதனால்தான் ஒரு வடிவமைப்பு பொறியாளர் மிக முக்கியமான பாத்திரத்தை கண்கரண்ட் பொறியியலில் நிலையில் வகிக்கிறார் ஏனென்றால் செயல்பாட்டு முன்மாதிரி தானாகவே உருவாக்கப்படும் போது அதை தனித்துவமாக வகைப்படுத்தலாம் இது ஒரு அசெம்பிளியாக இருக்கும் இது புரிய சிரமப்படுபவர்கள் உங்களுடைய மடிக்கணினியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் ஆர் ஆர்ஏஎம் பேட்டரி மற்றும் வன்பொருள் தனித்தனியாக உள்ளது நீங்கள் பேட்டரியை மட்டுமே மாற்ற முடியும் உங்கள் தேவைகளைப் பூர்த்தி செய்யக் கூடிய ஆர்ஏஎம் ஐ நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்ததாக நீங்கள் விரும்பிய சில குறிப்பிட்ட பாகங்களை மட்டும் மேம்படுத்தலாம் இன்னும் அந்த மடிக்கணினி செயல்படும் மாடுலர் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பாகங்கள் ஆனது அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரு சிக்கலான தயாரிப்பை உருவாக்கும் அம்சங்களைப் பெற்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் தனித்துவமான செயல்பாடுகளைச் செய்யும் பகுதி பொருள்களை உற்பத்தி செய்யும் செயல்முறையாக மாடுலர் வடிவமைப்பு பார்க்கப்படுகிறது பின்னர் பலவிதமான செயல்பாடுகளை வழங்க பகுதிப் பொருட்களை ஒன்றாக இணைக்கிறது மாடுலர் வடிவமைப்பு பாகங்களுக்கு இடையில் தொடர்புகளை குறைப்பதை வலியுறுத்துகிறது அது பாகங்களை ஒன்று சாராமல் வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது இப்போது மீண்டும் அதே உதாரணத்திற்கு செல்வோம் செயல்பாடுகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட SA1 SA2 SA3 மற்றும் SA4 என 4 வெவ்வேறான பாகங்களை எடுத்துக்கொள்வோம் எனவே இப்போது நடப்பது என்னவென்றால் நீங்கள் இந்த பாகங்களை மட்டும் தனித்தனியாக தயாரிக்கலாம் பின் நீங்கள் அதை ஒரு பொது களத்தில் வைத்து மட்டும் உற்பத்தி செய்யலாம் எந்தவொரு தொழிற்துறையும் உற்பத்தி செய்ய ஆர்வமாக இருந்தால் இந்த பகுதி மட்டுமே போட்டியிட முடியும் இதன் காரணமாக நடப்பது என்னவென்றால் இந்த அசெம்பிளியின் செயல்திறன் மிக வேகமாக மேம்படுத்தப்பட்டு செலவும் குறைகிறது அவர்கள் அதை செய்யும்போது அவை பாகங்களை சுயாதீனமாக வடிவமைக்கப்படுவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் உதவும் மாடுலரிட்டிக்கான ஒவ்வொரு பாகங்களின் வடிவமைப்பும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்பாடுகளை ஆதரிக்க வேண்டும் இது ஒரு செயல்பாடு மட்டுமல்ல நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்பாடுகளையும் தேர்வு செய்யலாம் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு பாகங்கள் ஒன்றாக கட்டமைக்கப்படுகின்றன அவை ஒரு பெரிய அல்லது ஒரு பொதுவான செயல்பாட்டை ஒன்றாக கட்டமைக்கும் தயாரிப்பு செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்வதையும் மற்றும் துணை செயல்பாடுகளாக சிதைப்பதன் முக்கியத்துவத்தையும் இது காட்டுகிறது அது வெவ்வேறு செயல்பாட்டு மாடுல்ஸ் மூலம் திருப்தி அடைய முடியும் மாடுல்ஸ் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட இடைமுகங்களைக் கொண்ட ஒரு பெரிய அமைப்பிற்கான கட்டமைப்புரீதியாக சுயாதீனமான கட்டுமானத் தொகுதி ஆகும் திரும்பவும் SA1 SA2 SA3 மற்றும் SA4 என்ற அதே உதாரணத்திற்கு சென்றால் ஒவ்வொன்றுக்கும் தனி செயல்பாடுகள் உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் தனிப்பட்ட செயல்பாடுகளை உருவாக்கத் தொடங்கினால் மீண்டும் நிறைய பாகங்களை கொண்டிருப்பீர்கள் எனவே இப்போது அவர்கள் உங்களிடம் தயவுசெய்து முடிந்தவரை பல செயல்பாடுகளுடன் ஒருங்கிணைக்க சொல்கிறார்கள் கடைசியா இருப்பது சரியான இடைமுகத்தை வைத்திருப்பதாகும் அதாவது நான் அதை கழட்டும்போதும் பின்பு திருப்பி பொருத்தும் போதும் அது மிகவும் சிக்கலான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது நான் இணைய இடைமுகத்தை முயற்சிக்கும்போதெல்லாம் அது எனக்கு மிக சிறந்த வெளியீட்டை மிக விரைவாக வழங்க வேண்டும் அவைகளுக்கு பின்வரும் மாடுல்ஸ் பண்புகள் உள்ளது அவை தயாரிப்பு உற்பத்தி முறை மற்றும் பலவற்றை உருவாக்கும் கூட்டுறவு துணை அமைப்பு செயல்பாட்டு இடைவினைகள் தொகுதிகளுக்கு இடையில் இல்லாமல் தொகுதிகளுக்குள் நிகழ்கின்றன இது மிகவும் முக்கியமானதாகும் எனவே ஒரு செயல்பாடு இங்கே இணைக்கப்படக்கூடாது பின்னர் இங்கே நீங்கள் FA1 FA2 FA3 என பல செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இவைகள் அனைத்தும் ஒரு துணைஅசம்பிளிகுள் இடைமுகமாக அல்லது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன அவை அமைப்பிலிருந்து தனிமைப்படுத்தி சோதிக்கப்படலாம் மற்றும் அவை மாடுல்ஸ்சின் பாகங்களின் கலவையாகும் அதாவது நான் SA2 அல்லது SA3 சந்தையில் இருந்து வாங்கி சோதிக்கும் போது அது அவனுடைய விவரக்குறிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் அதன் விவரக்குறிப்பையும் செயல்பாட்டையும் என்னால் சோதிக்க முடியும் அவை சுயாதீனமானவை மற்றும் தன்னியக்கமானவை மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாட்டை அடைய மற்ற மாடுல்ஸ்களுடன் இணைத்து கட்டமைக்க முடியும் தயாரிப்பு வடிவமைப்பு வடிவமைப்பு சிக்கல்கள் உற்பத்தி முறைகள் அல்லது மூன்றிலும் மாடுலரிட்டி பயன்படுத்தப்படலாம் மாடுலர் பொருட்கள் என்பது தனித்துவமான கட்டுமானத் தொகுதிகள் அல்லது மாடுல்ஸ் ஆகியவற்றின் மூலம் பல்வேறு ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நிறைவேற்றும் பொருட்கள் அதாவது ஒரு உற்பத்தி பொருளின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை துணை செயல்பாடுகளாக பிரிக்கலாம் அவை வெவ்வேறு மாடுல்ஸ் அல்லது பாகங்களால் செயல்படுத்தப்படலாம் மாடுலர் உற்பத்தியின் ஒரு முக்கிய அம்சம் ஒரு அடிப்படை மைய பகுதியை உருவாக்குவது இதில் வெவ்வேறு கூறுகள் பொருத்தப்படலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு PCBயை எடுத்துக் கொண்டால் நீங்கள் டிரான்சிஸ்டரை வைத்திருக்கலாம் உங்களிடம் மின்தடையம் இருக்க முடியும் நீங்கள் டையோடு வைத்திருக்கலாம் இவைகள் அனைத்தையும் நீங்கள் வைத்திருக்க முடியும் மாடுலர் உற்பத்தி என்பது வெவ்வேறு பாகங்களை உடைய ஒரு அடிப்படை மைய பகுதியை உருவாக்குவது ஆகும் இவை அனைத்தும் வெவ்வேறு கூறுகள் அவை பிணைக்கப்படலாம் அல்லது பிசிபியுடன் இணைக்கப்படலாம் நீங்கள் சந்தையில் ஒரு முழுமையான பிசிபியை ஒரு தனி தொகுதியாகப் பெற்று பின்பு அதை பொருத்தலாம் இதனால் ஒரே மாடுலின் பல்வேறு பதிப்புகள் தயாரிக்கப்படுவதற்கு உதவுகிறது அதனால்தான் கார் நிறுவனங்கள் வாகன நிறுவனங்கள் எப்போதும் இது எனது அடிப்படை மாடுல் என்று கூறுகிறார்கள் அடிப்படை மாடுலில் டயர் மற்றும் எஞ்சினையும் கொண்டிருக்கும் பின்னர் மீதமுள்ள அனைத்தும் அதற்கு ஒரு சேர்க்கையாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஏசி யூனிட் என்பது பல பொருள்களின் சேர்க்கையாகும் இதில் ஸ்பீக்கர்கள் பவர் ஸ்டீயரிங் எடுத்துக்காட்டாக ஏசி யூனிட்டில் ஒரு சேர்க்கையாக இருக்கும் ஸ்பீக்கர்கள் பவர் விண்டோ சரிசெய்தல் ஏர் பைகள் ஆகியவை தனித்தனி யூனிட்டாக சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே ஒரே மாடுலின் பல்வேறு பதிப்புகளை உருவாக்க உதவுகிறது எனவே அதில் நீங்கள் விரும்பிய பல உயர் ரக கார்களை தயாரிக்கலாம் எனவே அந்த கார் நிறுவனங்கள் வாகன நிறுவனங்கள் நுகர்வோர் தயாரிப்பு நிறுவனங்களில் மென்பொருள்கள் ஆகியவை மாடுலர் கொள்கையை பின்பற்றுகின்றன ஸ்மார்ட் போன் மற்றும் பயணி ஆகியவைகளும் மாடுலர் கொள்கையை பின்பற்றுகின்றன கொள்கையை பின்பற்றும் தகவல்களை தேடும் மென்பொருளானது இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதில் ஒன்று அனைவரும் பொதுவாக உபயோகப்படுத்துவது தனது மென்பொருளை பயன்படுத்துவதற்கான ஏக்கத்தை வாடிக்கையாளர்கள் மத்தியில் உருவாக்குகின்றனர் அதில் சற்று உயர்ந்த பகுப்பை பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கு வாடிக்கையாளர் பணம் செலுத்த வேண்டியது உள்ளது எனவே அவை மாடுலரை தெளிவாக வேறுபடுத்தவும் மற்றும் பதிப்புகளை அதிகரிக்கவும் முடிகிறது மாடுலரிட்டி வடிவமைப்பிற்கு சிக்கல்களை எளிதில் நிர்வகிக்கக் கூடிய எளிமையான துணை சிக்கல்களாக பிரிக்கப்படுகிறது எப்போதெல்லாம் பொருளையோ அல்லது ஒரு திட்டத்தையோ உருவாக்கும் போது ஒரு புறநிலை அறிக்கையை எழுதுகிறோம் இந்த புறநிலை அறிக்கை இயற்கையில் பொதுவானதாகவும் அனைத்து முக்கிய குறிப்புகளையும் அல்லது திட்டத்தின் முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கியது பின்னர் அந்த திட்டமானது சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கால அளவுடன் இணைக்கபடுகிறது பின் பிரிக்கப்பட்ட திட்டத்தின் சிறு பகுதிக்கு உங்களால் எளிதாக தீர்வு காண முடியும் ஏதேனும் ஒரு பகுதிக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் அதற்கான தவறுகளை உடனே அறிந்து கொள்ளலாம் மாடுலரிட்டி வடிவமைப்பும் சிக்கல்களை எளிதில் நிர்வகிக்கக் கூடிய எளிமையான துணை சிக்கல்களாக பிரிக்கப்படும் இதே கொள்கையை பின்பற்றுகிறது சில நேரங்களில் சிக்கலான சிக்கல்கள் எளிதான துணை சிக்கல்களாக குறைக்கப்படுகின்றன அங்கு ஒரு துணை சிக்கலின் தீர்வில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றமானது மற்ற துணை சிக்கல் தீர்வில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் உதாரணமாக நான் ஒரு வாகனத்தில் சக்கரம் டயர் டயரின் அகலம் ஆகியவற்றை மாற்ற முயற்சித்தால் வாகனத்தின் முழு செயல்திறனும் அதிகமாகும் அல்லது குறையும் தட்டையான டயரை எடுத்துக் கொண்டால் புற தொடர்பு காரணமாக இயற்கையாகவே வாகனத்தின் மைலேஜ் குறைகிறது எனவே இவ்வாறாக சில நேரங்களில் ஒரு சிக்கலான சிக்கலை எளிதாக துணை சிக்கல்களாக குறைக்கலாம் ஒரு துணை சிக்கலின் தீர்வில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றமானது மற்ற துணை சிக்கல் தீர்வில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் இதில் கவனிக்க வேண்டியது செயல்பாட்டு ரீதியாக சார்பு துணை சிக்கல்களில் சிதைவு ஏற்படுத்தியுள்ளது இந்த செயல்பாட்டு ரீதியாக சார்ந்திருக்கும் துணை சிக்கல்களை நாம் கவனிக்க வேண்டும் எனவே என்ஜின் செயல்திறனைப் பொறுத்தவரை கார் டயர் செயல்பாட்டு ரீதியாக சார்ந்தது மாடுலரிட்டிக்கான வடிவமைப்பிற்காகவும் மாடுலரிட்டி கொள்கைகளை பயன்படுத்தி சிக்கலான தயாரிப்புகளின் வளர்ச்சிக்காகவும் மூன்று கட்ட வழிமுறைகளை உருவாக்கலாம் எனவே மாடுலரிட்டி கட்டமைப்பிற்கான வடிவமைப்பை இங்கே பார்ப்போம் எனவே முதல் கட்டம் சிதைவு மற்றும் மாடுலரிட்டிக்கான வடிவமைப்பாக இருக்கும் எனவே இங்கே அச்சங்கள் சார்ந்த மற்றும் வகைகளின் வடிவமைப்பு இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு கார் ஆனது பல வண்ணங்களில் கிடைக்கின்றன நமக்கு தேவையான காரை அந்த நேரம் அந்த நிறுவனங்கள் சிவப்பு ஊதா பச்சை என பல்வேறு வண்ணங்கள் நமக்கு கொடுப்பதை வகைகள் என அழைக்கிறோம் நீங்கள் ஏசி ஒலிபெருக்கி இணைக்கப்பட்ட ஒரு நிலையான கார் மாடலை சொல்லலாம் முழு காரையும் அதில் உள்ள அம்சங்களைப் பொருத்து வகைப்படுத்தலாம் உதாரணத்திற்கு குளிர்விப்பான் மற்றும் இசைக்காக ஒலிபெருக்கியை பொருத்துவது இவைகள் அனைத்தும் காருடன் இணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு அம்சங்களாகும் இத்தகைய அம்சங்களை காரின் தயாரிப்பு நிறுவனங்களை பொருத்து மாற்றிக்கொள்ளலாம் இங்கு இசை அமைப்பு என்பது காரில் உள்ள ஒரு சிறப்பம்சம் ஆகும் காரின் வகைகள் என்பது அதன் சிறப்பம்சங்கள் உள்ள சிறிய மாறுபாடு ஆகும் அது ஆரம்ப செலவு மதிப்பீடாக இருக்கும் இது சரியான மதிப்பீடாக இருக்காது பின்னர் உங்களிடம் மாடுலர் வடிவமைப்பு தாக்கத்தின் பகுப்பாய்வு உள்ளது எனவே இவைகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இந்த அம்சவடிவமைப்பானது ஒரு வகைப்பாடு மற்றும் மாடுல்ஸ்க்கான ஜிடி டேட்டா பேஸ் டி மற்றும் தயாரிப்பு வார்ப்புருக்கள் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது வடிவியல் செயல்பாட்டு உடல் மற்றும் மெட்டீரியல் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை செயல்பாட்டு உடல் மற்றும் மெட்டீரியலில் வடிவவியலின் அடிப்படையில் செய்யப்படும் வகைப்பாடுகள் ஆகும் ஏனெனில் இறுதி உற்பத்தியில் மெட்டீரியல் மிக முக்கியமான பங்கைக் கொண்டுள்ளது பின்னர் அது ஒரு உடல் வடிவம்செயல்பாட்டு பின்னர் வடிவியல் எனவே இவைகள் அனைத்தும் குறியீட்டு முறையில் அதன்மேல் குறியிடப்பட்டு பின் வெளியீடாக பெறலாம் இது சிதைவு கொள்கையின் வரைபடம் ஆகும் இதில் மாடுல்ஸ் மற்றும் துணை மாடுல்ஸ் இடைமுக பகுப்பாய்வு உள்ளது எனவே இவைகள் அனைத்தும் ஒன்றிணைந்த முதற்கட்டம் ஆகும் எனவே மாடுலர் தாக்கத்திலிருந்து வகைபாட்டிற்கும் மற்றும் குறியீட்டு முறைக்கும் இணைப்பு உள்ளது இது முதற்கட்டம் ஆகும் அசெம்பிளிக்கான வடிவமைப்பின் இரண்டாம் கட்டத்தை பார்ப்போம் இதில் வாடிக்கையாளர்களின் கருத்து அல்லது தேவை உள்ளது பின்னர் இலக்கு விவரக்குறிப்பு உள்ளது பின்னர் தயாரிப்பு கொள்கை உருவாக்கம் உள்ளது பின்னர் அசெம்பிளிக்கான வடிவமைப்பின் விதிமுறைகள் உள்ளது பின்பு தயாரிப்பு கொள்கை உள்ளது வாடிக்கையாளர்களின் தேவை மற்றும் இலக்கு விவரக்குறிப்பு ஆகியவை ஒன்றோடு ஒன்று முன்னும் பின்னும் இணைக்கப்பட்டுள்ளது அசெம்பிளிக்கான வடிவமைப்பின் விதிமுறைகள் இலக்கு விவரக்குறிப்பு உடன் இணைக்கப்படுகிறது தயாரிப்பு கொள்கை உருவாக்கம் மற்றும் இலக்கு விவரக்குறிப்பு ஆகியவற்றின் நடுவில் சிதைவு கட்டமைப்பு இணைக்கப்பட்டுள்ளது முந்தைய திரையில் கொடுக்கப்பட்டுள்ள மாடுலர் வடிவத்தாக்கத்தின் பகுப்பாய்வு அசெம்பிளிக்கான வடிவமைப்பின் வழிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது மூன்றாம் கட்டத்தைப் பார்ப்போம் இது டி எம் உற்பத்திக்கான வடிவமைப்பு விதிகளைக் கொண்டுள்ளது இது செலவு பகுப்பாய்வோடு இணைக்கப்பட்டுள்ளது இது விரிவான வடிவமைப்போடு இணைக்கப்பட்டுள்ளது இது முன்மாதிரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுவே உற்பத்திக்கான வடிவமைப்பு எனவே மாடுலரிட்டிக்கான வடிவமைப்பு மூன்று மண்டலங்களாக அல்லது மூன்று கட்டங்களாக முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாம் கட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது எனவே முறையுடன் தொடர்புடைய சில முக்கிய நன்மைகள் ஆனது அதிகரித்த வடிவமைப்பு துல்லியம் மற்றும் செயல்திறன் மற்றும் புதிய திட்டங்களுக்கான தற்போதைய வடிவமைப்பை மீண்டும் பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் எனவே துணை அசெம்பிளிகான அடிப்படை செயல்பாடுகளை CAD லேயே தயாரிக்க முடியும் என நான் முன்னர் விளக்க முயற்சித்தேன் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட துணைஅசம்பிளிகான டயர் திருகாணி மரை ஆகியவற்றை தனித்தனியாக ஒரு CAD மாதிரியில் உருவாக்கிக் கொள்ளலாம் எனவே அடிப்படை செயல்பாடு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட துணைஅசம்பிளிக்கு நிர்ணயிக்கப்பட்டது எனவே ஒரு செயல்பாட்டிற்கு உட்பிரிவு செய்யுங்கள் எனவே நீங்கள் மாடுலாரிடி பின்பற்றும்போது ஏற்கனவே இருக்கும் அடிப்படை செயல்பாடுகளை அழைப்பது எளிது எனவே உங்கள் தயாரிப்பின் வாழ்க்கை சுழற்சி நேரம் மிக வேகமாக செல்கிறது அல்லது அது ஒரு பெரிய அளவிற்கு குறைக்கப்படுகிறது அல்லது விரைவான உற்பத்தி ஏற்படலாம் எனவே புதிய திட்டங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதை மீண்டும் பயன்படுத்தலாம் வளர்ந்த வழிமுறை மற்றும் தொழில்நுட்பத்தை பொறியியல் வடிவமைப்பு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றொரு பெரிய நன்மையாகும் மாடுலர் தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியைத் திட்டமிடும் செயல்முறை ஆகியவை ஒரு ஒட்டுமொத்த பொறியியல் செயல்பாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இதில் தயாரிப்பு அம்சங்கள் அவற்றின் சாத்தியமான செயல்முறைகளில் நேருக்கு நேர் முறையில் அழகு படுத்தப்படுகின்றன இது மிகவும் முக்கியமானது ஒட்டுமொத்த பொறியியல் முறையில் தயாரிப்பு அம்சங்கள் அவற்றின் சாத்தியமான செயல்முறைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்துவது மாடுலாரிடியின் மற்றொரு பெரிய நன்மை ஆகும் கட்ட மாடுலாரிடிகான வடிவமைப்பு மற்றும் வகைப்பாட்டில் தயாரிப்பு மற்றும் சிக்கல் சிதைவு கட்டமைப்பு மற்றும் மாடுலர் சிதைவு பாகங்கள் மற்றும் அவற்றின் விவர குறிப்புகளுக்கு இடையே உள்ள துணை பகுப்பாய்வு மற்றும் குழு தொழில்நுட்ப வகைப்பாடு நுட்பத்தின் பயன்பாடு ஆகியவற்றை செய்கிறோம் எனவே குழு தொழில்நுட்பம் முக்கியமாக உற்பத்தி கண்ணோட்டத்திலிருந்தோ அல்லது வடிவமைப்பு கண்ணோட்டத்திலிருந்தோ செய்யப்படுகிறது அங்கு பொருள்களின் ஒத்த உற்பத்தி அம்சங்கள் ஒகுழுவாக்கம் செய்யப்படுகிறது எனவேஇதுதான் மாடுலாரிடியின் ஒரு பகுதியாக இருக்கும் குழு தொழில்நுட்ப வகைப்பாடு அமைப்புகளின் பயன்பாடு ஆகும் அசோசியேட்டிவ் அளவீட்டு மேட்ரிக்ஸின் கட்டுமானம் அதாவது ஒரு துணை அசம்பிளிக்கும் அடுத்த துணை அசம்பிளிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெரிவிப்பதாகவும் அடுத்தது உகந்த மாடுல் தேர்வு எனவே இவை அனைத்தும் மாடுலாரிடிகான வடிவமைப்பு மற்றும் வகைப்பாட்டை செயல்படுத்தும்போது செய்யப்படும் சிதைவு பகுப்பாய்வின் ஒரு பகுதியாகும் நான் எப்போதுமே உதாரணத்திற்கு ஆட்டோமொபைல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சைக்கிளின் உதாரணத்தை தருகிறேன் அதை நான்கு அல்லது ஐந்து துணைஅசம்பிளிகளாக பிரிக்கலாம் ஒன்று பைக் பூட்டு மற்றொன்று பூம் பெட்டி மற்றொன்று பேட்டரி மற்றொன்று பிரீஃப்கேஸ் எனவே இவை அனைத்தும் மிதிவண்டியுடன் இணைக்கப்படக்கூடிய மாதிரிகள் மற்றும் அவை சுயாதீனமான செயல்பாடுகளைச் செய்கிறது பைக் பூட்டு சைக்கிளை பூட்ட மட்டுமே முடியும் மற்றும் அதற்கு ஒரே ஒரு செயல்பாடு தான் உள்ளது எனவே சைக்கிள் பூட்டப்பட்டு பாதுகாப்பை உறுதி செய்கிறது பூம் பெட்டி அங்கு வைக்கப்பட்டுள்ளது அது சைக்கிளை மேனுவலில் இருந்து மின்சாரத்திற்கு மாற்றுகிறது இன்று மெதுவாக மின்சார மிதிவண்டிகள் நடைமுறையில் உள்ளன மேனுவல் மற்றும் மின்சாரம் அதாவது தானியங்கி பேட்டரியில் இயக்கப்படும் சைக்கிள்கள் உள்ளன பின்னர் ப்ரீஃப்கேஸ் என்பது சேமிப்பதற்கான இடமாகும் எனவே இவை அனைத்தும் வடிவத்திலும் அளவிலும் மிகவும் ஒத்திருக்கும் சுயாதீன மாடுல்ஸ் நீங்கள் விரும்பினால் இந்த பேட்டரி பெட்டியை வைத்திருக்கலாம் நீங்கள் விரும்பவில்லை என்றால் இந்த பேட்டரி பெட்டியை ப்ரீஃப்கேஸ் உடன் மாற்றலாம் தயாரிப்பு பகுப்பாய்வு அசம்பிளிகான வடிவமைப்பு மற்றும் செயல்பாட்டு பகுப்பாய்வு தனித்தனியே தயாரிக்கப்படும் மற்றும் அசெம்பிள் செய்யப்படும் பாகங்களை கண்டறிதல் ஒவ்வொரு துணை பாகங்களின் குடியின் பிரித்தெடுக்கும் வரிசையும் மற்றும் பொருத்தும் வரிசையும் தீர்மானித்தல் வடிவமைப்பு அம்சத்தின் பகுப்பாய்வின் அடிப்படையில் இடைமுகங்களை நிறுவுதல் இறுதிப் பகுதியை உருவாக்க துணை பாகங்களை பொருத்தும் வரிசையைத் தீர்மானித்தல் எனவே இந்த விஷயங்கள் இரண்டாம் கட்டத்தில் செய்வதை அதன் திட்ட வரைபடத்தில் பார்த்தோம் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் இது ஒரு தயாரிப்பு பகுப்பாய்வு இங்கு அசம்பிளி மற்றும் செயல்பாட்டு பகுப்பாய்விற்கான வடிவமைப்பு செய்யப்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு தட்டையான தட்டு உள்ளது பின்னர் நீங்கள் இணைப்பதற்கு பல கிளிப்புகள் உள்ளன வாசர் மற்றும் மற்ற பொறுத்துப்பவைகள் உள்ளன எனவே இது சில தண்டு அல்லது இது போன்ற ஒன்றை பூட்ட வேண்டும் எனவே இதுதான் முன்பு தயாரிக்கப்பட்ட பாகமாகும் அசம்பிளிக்கான வடிவமைப்பிற்கான கொள்கையை பயன்படுத்தியவுடன் எவ்வளவு பாகங்கள் குறைந்துவிட்டன வடிவமைப்பு எவ்வாறு தவறுகளை தவிர்ப்பதாக மாறியது என்பதை நீங்கள் காணலாம் எனவே உங்களிடம் ஒரு பக்க பூட்டுதல் உள்ளது மேலும் பல பகுதிகளின் எண்ணிக்கையை இப்போது ஒரு பகுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இந்த ஒற்றை பகுதி பல அம்சங்களைக் கொண்டுள்ளது இவைகள் இந்த ஃபாஸ்டென்சரைப் பயன்படுத்தி பொருத்தப்படுகிறது இது கிளிப் ஆகும் இது கட்டப்பட்டிருக்கும் எனவே அசெம்பிளி மற்றும் செயல்பாட்டு பகுப்பாய்விற்கான வடிவமைப்பு கவனிக்கப்படுகிறது மூன்றாம் கட்டம் உற்பத்திக்கான வடிவமைப்பு குடும்ப அடையாளம் மற்றும் வார்ப்புரு மீட்டெடுப்பு இது செயலாக்க பகுப்பாய்வின் நன்மைகளில் ஒன்று குடும்பம் என்பது பிரிஸ்மாடிக் அல்லது வட்டமான அல்லது வேறு சில குடும்பங்களைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஃபாஸ்டனிங் குடும்பம் ஃபேமிலி குடும்பத்தை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் எனவே உங்கள் அடிப்படை செயல்பாட்டில் உங்களிடம் ஏற்கனவே இந்த தொகுதி இருப்பதால் குடும்ப அடையாளம் காணப்படுகிறது குடும்ப அடையாள மற்றும் வார்ப்புரு அடையாள மீட்டெடுப்பு தொகுதி செயல்முறைக்கு குழு தொழில்நுட்பத்தின் தருக்க வரிசையை தீர்மானித்தல் செயல்முறை பகுப்பாய்வின் ஒரு பகுதியாகும் அடிப்படையில் ஒவ்வொரு பாகத்திற்கும் குழு தொழில்நுட்பத்தில் ஒரு பாகம் எண் உள்ளது எனவே இந்த பகுதி எண் x x x y y y z z z மற்றும் நீங்கள் ABC வைத்திருக்கலாம் இது ஒரு அமைப்பைப் பின்பற்றுகிறது அதில் இலக்க பகுதி எண்ணைப் பார்ப்பதன் மூலம் இது எந்த குழு தொழில்நுட்ப குடும்பத்திற்கு ஆனது என்பதை நீங்கள் விரைவில் கண்டுபிடிக்கலாம் இயந்திரம் மற்றும் செயல்முறை கணக்கீடுகளை செய்வது மாறுபட்ட செயல்முறை திட்டமிடல் என்பது உற்பத்திக்கான வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும் இந்த முறையின் முதற்கட்டம் இந்த அத்தியாயத்தின் மையமாகும் எனவே முதற்கட்டம் என்றால் என்ன முதற்கட்டத்தில் சிதைவு பகுப்பாய்வை இந்த விவாதத்தில் முழு நீளமாக விவரிக்க பட்டதை நாம் பார்த்தோம் திரையின் நேரம் 2908 ல் பார்க்கவும் எனவே கட்டம் III செயல்முறை பகுப்பாய்வாக இருக்கப்போகிறது இந்த கட்டத்துடன் தொடர்புடைய விவரக்குறிப்பை நாங்கள் செய்யப் போகிறோம் தேவை பகுப்பாய்வு கோரிக்கை பகுப்பாய்வு கோரிக்கை பகுப்பாய்வு என்பது வாடிக்கையாளராக இருக்கப் போகிறது பின்னர் கொள்கைபகுப்பாய்வு மற்றும் கொள்கை ஒருங்கிணைப்பு உள்ளது எனவே தேவை பகுப்பாய்வு பின்னர் கோரிக்கை பகுப்பாய்வு கொள்கைபகுப்பாய்வு மற்றும் கொள்கை ஒருங்கிணைப்பு இந்த நான்கு விஷயங்களும் மூன்றாம் கட்டத்தின் ஒரு பகுதியாகும் திரையின் நேரம் 2938 ல் பார்க்கவும் எனவே இதற்கு முன்பு செய்யப்பட்ட ஒரு வளைவுதாங்கி வடிவமைப்பை நீங்கள் காணலாம் சரி பிறகு அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் காணலாம் எனவே வடிவமைப்பில் மாற்றம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வடிவமைப்பில் ஒரு மாற்றம் உள்ளது எனவே வளைவுதாங்கி வடிவமைப்பு மாற்றப்பட்டிருப்பதைக் காணலாம் முன்னதாக இது மிகவும் கடினமாக இருந்தது ஏனெனில் எங்களால் அந்த பகுதியை வைத்திருக்க முடியவில்லை இப்போது கொடுக்கப்பட்ட இந்த தொங்கற்பகுதி காரணமாக நாம் அந்த பகுதியைப் பிடித்து அசெம்பிளியை மிக விரைவாகச் செய்யலாம் எனவே இது மூன்றாம் கட்ட பகுப்பாய்வின் அடிப்படையில் செய்யப்படுகிறது இது மாடுலாரிடிகான வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும் திரையின் நேரம் 3022 ல் பார்க்கவும் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் கண்டதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மாடுல்ஸ் மாடுலரிட்டி என்றால் என்ன மாடுலர் வடிவமைப்பு என்றால் என்ன பின்னர் மாடுலரிட்டியை வரையறுத்தல் மாடுலரிட்டிக்கான வடிவமைப்பு மாடுலரிட்டி என்ன மாடுலரிட்டிக்கான வடிவமைப்பை எவ்வாறு செயல்படுத்துவது திரையின் நேரம் 3040 ல் பார்க்கவும் எனவே இந்த தலைப்புகள் அப்போது உள்ளடக்கப்பட்டன மாணவர்களுக்கு ஒரு பணியை நான் கொடுக்க விரும்புகிறேன் சட்டைகள் மற்றும் பேன்ட் தயாரிப்பில் மாடுலர் கொள்கையை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு சட்டை தயாரிக்க முயற்சிக்கும்போது இருக்கும் வெவ்வேறு மாடுல்ஸ் என்ன இந்த மாடுலரிட்டியை செய்வதன் மூலம் நீங்கள் எவ்வாறு பயனடைவீர்கள் அதாவது நீங்கள் மாடுலரிட்டியை பின்பற்றவில்லை என்றால் அங்கு என்ன நேரம் செலவாகும் என்று சொல்வது செயல்திறன் என்னவாக இருக்கும் அங்கு என்ன செலவாகும் நீங்கள் அதைச் செய்தால் அது எவ்வாறு செய்யப்பட போகிறது நீங்கள் சமையலறையில் ஏதேனும் ஒரு பாத்திரத்தைப் பார்க்கும் போதுஅங்கு எப்படி மாடுலரிட்டி பின்பற்றப்படுகிறது மாடுலரிட்டி என்ற கருத்தைப் பயன்படுத்தி அதே பாத்திர வடிவ செயல்பாட்டை மேம்படுத்தவும் இந்த பயிற்சியை நீங்களே செய்ய முயற்சி செய்யுங்கள் உற்பத்தியில் இந்த மாடுலரிட்டி கொள்கை எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்